வாழ்த்துக்கள் சம்மரி ஃபீட்பேக் தொகுதி 2 அலகு 18 க்கு வரவேற்கிறோம் கடைசி வகுப்பில் எக்ஸிட் சர்வே யின் வடிவமைப்பு மற்றும் பயன்பாட்டை பற்றி பார்த்தோம் மினி ப்ராஜெக்ட் மற்றும் முக்கிய ப்ராஜெக்ட் ஆகியவற்றின் எக்ஸிட் சர்வே குறித்து பார்த்தோம் மினி ப்ராஜெக்ட் பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாகவோ தனிப்பட்ட பாடமாகவோ இருப்பதை பார்த்தோம் எனவே அனைத்து வகை ப்ராஜெக்ட் வகைகளின் எக்ஸிட் சர்வேயின் வடிவமைப்பு மற்றும் பயன்பாட்டை பற்றி பார்த்தோம் இந்த பகுதியில் அனைத்து மதிப்பீடுகளிலிருந்தும் தரவைச் சுருக்கமாகக் கூறும் செயல்முறையைப் பார்ப்போம் மற்றும் சுயமாக சுருக்கமான கருத்துக்களை தயாரித்தல் குறித்து பார்ப்போம் இந்த பகுதியின் குறிக்கோள் " அனைத்து மதிப்பீடுகளிலிருந்தும் தரவைச் சுருக்கமாகக் கூறுதல் மற்றும் சுயமாக சுருக்கத்தைத் தயாரித்தல் ஆகியவற்றைப் புரிந்து கொள்ளுதல் ஆகும் ADDIE மாதிரியின் மதிப்பீட்டு கட்டம் பாடத்தின் சுருக்கமான மதிப்பீட்டைக் குறிக்கிறது நாம் முன்பு பார்த்தது போல் ADDIE இன் ஒவ்வொரு கட்டத்திற்கும் பிறகு பகுப்பாய்வு கட்டத்திற்குப் பிறகு வடிவமைப்பு கட்டம் மேம்பாட்டு கட்டம் குறிப்பிட்ட கட்டத்தின் வெளியீடுகளை செயல்படுத்துதல் அந்த நடவடிக்கைகளில் ஏதேனும் ஒன்றை நாங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டுமா என்று எப்போதும் மதிப்பாய்வு செய்யப்படும் ஆனால் ஒரு இறுதி மதிப்பீட்டு கட்டம் உள்ளது இது இயற்கையில் சுருக்கமாக உள்ளது எனவே இது பாடத்திட்டத்தின் சுருக்கமான மதிப்பீடு ஆகும் வடிவமைப்பின் ஒவ்வொரு நிகழ்வும் அதன் நடத்தை கணக்கிட மதிப்பீடு செய்யப்பட வேண்டும் நிச்சயமாக முடிவுகளை அடைதல் மற்றும் அதன் மூலம் நிரல் முடிவுகள் நிறைவேற்றப்பட்டன என்பதை உறுதி செய்ய வேண்டும் முடிவுகள் ஒவ்வொரு நிகழ்வும் ஏதோ ஒரு வகையில் தனித்துவமானது எனவே பாடத்திட்டத்தை செயல்படுத்துதல் ஒவ்வொரு முறையும் தனித்துவமான அம்சங்கள் உள்ளன எனவே CO களின் அடையலை நாம் கணக்கிட வேண்டும் இதன் மூலம் பி ஓக்கள் மற்றும் பி ஓக்கள் அடையலை நாம் கணக்கிட வேண்டும் மதிப்பீட்டு கட்டத்தின் முக்கிய குறிக்கோள் அடுத்த முறை பாடத்திட்டம் நடந்தபோது எடுக்கவேண்டிய மேம்பாடுகளை அடையாளம் காண்பது ஆகும் அடையக்கூடிய இடைவெளிகளின் அடிப்படையில் குறிப்பிட்ட மேம்பாடுகள் செய்யப்படுகின்றன ஏதேனும் இருந்தால் மாணவர்களிடமிருந்து கருத்து சகாக்களிடமிருந்து உள்ளீடுகள் அது கிடைத்தால் பயிற்றுவிப்பாளர் அவதானிப்புகள் இவை அனைத்தும் அடிப்படையிலும் ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன குறிப்பிட்டபடி செயல்படுத்தும் கட்டத்தின் போது ஒவ்வொரு அறிவுறுத்தலுக்கும் பிறகு பயிற்றுவிப்பாளர் அந்த குறிப்பிட்ட அறிவுறுத்தல் அலகு குறித்து சில குறிப்புகளை செய்ய வேண்டும் செயல்படுத்தல் பயிற்றுவிப்பாளரின் இந்த அவதானிப்புகள் அனைத்தையும் அடிப்படையாகக் கொண்டுகுறிப்பிட்ட மேம்பாடுகள் குறித்த திட்டமிடலாம் மேம்பாடுகள் CO அடைதல் இடைவெளிகள் மாணவர்களிடமிருந்து கருத்து சகாக்களிடமிருந்து உள்ளீடு மற்றும் பயிற்றுவிப்பாளரால் அவதானித்தல் இதுகுறித்த தரவைப் பெறுவதற்கான வெவ்வேறு ஆதாரங்கள் எங்களிடம் உள்ளன மாணவர்களின் செயல்திறனை அடிப்படையாகக் கொண்டு நாம் ஏற்கனவே பார்த்தபடி CO சாதனைகள் கணக்கிடப்படுகின்றன உள் மதிப்பீட்டு சோதனைகள் வினாடி வினாக்கள் பணிகள் செமஸ்டர் மற்றும் தேர்வுகள் போன்ற அனைத்தையும் அடிப்படையாகக் கொண்டு கணக்கிடப்படுகின்றன எக்ஸிட் சர்வே கணக்கெடுப்புகளைப் பயன்படுத்தி மறைமுக வழியில் CO நிறைவேறுவதை கணக்கிட முடியும் பின்னர் நாம் மாணவர்களின் செயல்திறனை அடிப்படையாகக் கொண்டு நேரடி வழிமுறைகளைப் பயன்படுத்தி கணக்கிடப்பட்டதையும் மறைமுக வழிமுறைகளிலிருந்து கணக்கிடப்பட்டதையும் 1090 என்ற விகிதத்தில் சேர்த்து மொத்த CO அடைவதைக் கணக்கிடலாம் எக்ஸிட் சர்வே கணக்கெடுப்புகள் மூலம் CO இணைப்பை கணக்கிடுவது விருப்பமானது இதைப் பயன்படுத்தலாம் அல்லது எக்ஸிட் சர்வே கணக்கெடுப்பை ஒருவர் அடுத்த முறை பாடத்திட்டத்த்தில் மேம்பாடுகளைத் திட்டமிடுவதற்கு மட்டுமே பயன்படுத்தலாம் பின்னர் CO அடைதல் இடைவெளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இலக்கைப் பயன்படுத்தி அடையாளம் காணப்படுகின்றன தேர்ந்தெடுக்கப்பட்ட இலக்கைப் பயன்படுத்தி ஒவ்வொரு CO அடைதல் இடைவெளியும் பயிற்றுவிப்பாளரால் கவனமாக பகுப்பாய்வு செய்யப்படுகிறது பின்னர் அவர் அல்லது அவள் கண்டிப்பாக கற்றலின் தரத்தை மேம்படுத்தும் அறிவுறுத்தலில் குறிப்பிட்ட மாற்றங்களைத் திட்டமிட வேண்டும் இவை மேம்பாட்டுத் திட்டங்கள் குறிப்பிட்டதாக இருக்க வேண்டும் அவை அறிமுகப்படுத்த தேவைப்படும் நேரத்தை உள்ளடக்கியிருக்க வேண்டும் தேவைப்படும் கூடுதல் ஆதாரங்கள் மற்றும் செலவின் தோராயமான மதிப்பீடு இந்த விஷயங்கள் அனைத்தும் சேர்க்கப்பட வேண்டும் முன்னேற்ற திட்டங்கள் மிகவும் குறிப்பிட்டதாக இருக்க வேண்டும் தெளிவற்ற செயல் திட்டங்களால் உண்மையில் நடைமுறையில் அதிக உதவி இல்லை கற்றல் தரத்தை மேம்படுத்தும் வகையில் அறிவுறுத்தலில் குறிப்பிட்ட மாற்றங்கள் திட்டமிடப்பட வேண்டும் அமர்வின் போது மாணவர்களின் கருத்து பெறப்படுகிறது எக்ஸிட் சர்வேயின் போது மாணவர்களிடம் இருந்து கருத்துக்கள் பெறப்படும் என்பதையும் பார்த்தோம் அனைத்து மதிப்பீட்டிலும் மாணவர்களின் கருத்து மற்றும் மாணவர்களின் செயல்திறனைப் பெறலாம் இதுவே நமக்கு பயனுள்ள கருத்துக்களை உருவாக்குகின்றன மாணவர்களின் செயல்திறன் பொதுவாக மிகவும் திருப்திகரமாக அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடிய திருப்திஅற்றதாக உள்ளதா என்பதைக் குறித்த சிஓக்கள் என்ன மாணவர்களுக்கு சில இடையூறுகள் உள்ள அனைத்து CO களும் எவை எனவே மேம்பாடுகளைத் திட்டமிடும்போது அனைத்து மதிப்பீட்டு கருவிகளிலும் மாணவர்களின் செயல்திறன் நமக்கு பயனுள்ள கருத்துக்களை உருவாக்குகின்றன சக கருத்து இது கிடைக்கலாம் அல்லது கிடைக்காமல் போகலாம் இது துறையிலுள்ள நடைமுறைகளைப் பொறுத்தது துறை இது சில அமர்வுகளுக்கு பார்வையாளர்களாக அழைக்கப்படும் சகாக்கள் வழங்கிய அவதானிப்புகள் மற்றும் பரிந்துரைகள் ஆகும் அத்தகைய வழிமுறை இருந்தால் சகாக்கள் மூலம் கொடுக்கப்பட்ட கருத்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் முன்னர் விவாதித்தபடி பெரும்பாலான நிறுவனங்கள் தர உத்தரவாதத் திட்டத்தைக் கொண்டுள்ளன உள் மதிப்பீட்டு கருவிகள் மொழி தெளிவானதாக இருப்பதை உறுதி செய்ய ஒரு சிறிய மதிப்பாய்வு செயல்முறையின் வழியாக செல்கின்றன தொழில்நுட்ப ரீதியாக கேள்வி முழுமையான மற்றும் சரியான து இருக்கிறதா சிஓக்கள் சரியாக உரையாற்றப்படுகின்றன வா நேர மதிப்பீடு சரியானதாக இருக்கிறதா என்பதை உறுதிசெய்கின்றன இந்த அம்சங்கள் அனைத்தின் மூலம் மதிப்பீட்டு கருவிகள் மதிப்பாய்வு செய்யப்பட்டு பின்னூட்டம் பதிவு செய்யப்படுகின்றன அது பயிற்றுவிப்பாளருக்குக் கிடைக்கிறது ஆதலால் மதிப்பீட்டுக் கருவிகளின் கருத்துக்கள் மற்றும் சகாக்களிடம் இருந்து பெற்ற கருத்துக்கள் ஆகிய இரண்டிலும் இருந்து பின்னூட்ட கருத்துக்கள் கிடைக்கலாம் அத்தகைய முறையான மதிப்பீட்டு கருவிகள் குறித்த மறுஆய்வு செயல்முறை இல்லாத சூழ்நிலைகள் கூட பயிற்றுவிப்பாளர் தனது சகாக்களுக்கு கருத்துகளை வழங்குமாறு கோரலாம் இது மிகவும் உதவியாக இருக்கும் ஸ்லைடு நேரம் 0728 ஐப் பார்க்கவும் சுயமானது மற்றொரு முக்கியமான ஆதாரமாகும் பயிற்றுவிப்பாளர் அவதானிப்புகள் முடிந்தபின் அனைத்து CO அறிவுறுத்தல்களையும் பதிவு செய்ய வேண்டும் உண்மையில் ஒவ்வொரு IU க்குப் பிறகு பயிற்றுவிப்பாளர் தனது அவதானிப்புகளை பதிவு செய்கிறார் ஒரு IU இன் நிறைவுக்கு பின்பு உடனடியாக வழங்கப்படும் விரிவான அவதானிப்புகள் மிகவும் உதவியாக இருக்கும் மதிப்பீட்டு கருவிகள் குறித்த கருத்துகள் மற்றும் மாணவர் செயல்திறன் குறித்த கருத்துகள் மதிப்பீட்டு கருவிகளின் தரம் மற்றும் மாணவர் செயல்திறன் குறித்த கருத்துகள் ஆகியவற்றை பயிற்றுவிப்பாளர்கள் குறித்துக் கொள்ளலாம் ஏதேனும் கூடுதல் அமர்வுகள் குறித்த கருத்துகளில் பின்வருவன அடங்கும் கூடுதல் அமர்வுகள் தேவைப்பட்டதா அப்படியானால் அவை ஏன் தேவைப்பட்டது கூடுதல் அமர்வுகள் குறித்த அறிவுறுத்தல் திட்டத்தின் எந்த பகுதிகள் தேவைப்படும் திட்டத்தின் படி செல்லவில்லை மற்றும் அது ஏன் நடந்தது எனவே இந்த வகையான பயிற்றுவிப்பாளர்கள் அவதானிப்புகள் குறிப்பிட படவேண்டும் முறைசாரா கலந்துரையாடல்கள் மிகவும் உதவியாக இருக்கும் நிச்சயமாக இது நடக்க மாணவர்கள் ஆசிரியர்களுடன் நல்லுறவைக் கொண்டிருக்க வேண்டும் அவர்களால் கொடுக்க முடிந்தால் அத்தகைய கருத்து மிகவும் மதிப்புமிக்கது சில நிறுவனங்களில் மாணவர்களிடமிருந்து பெற்ற பின்னூட்டத்தின் அடிப்படையில் HOD சில கருத்துக்களை வழங்கக்கூடும் மேலும் பிரின்சிபால் கூட பின்னூட்டத்தின் அடிப்படையில் சில கருத்துக்களை கொடுக்கலாம் அனைத்தும் பயன்படுத்தப்பட வேண்டிய கூடுதல் தகவல் ஆதாரங்களாகின்றன அனைத்து ஆதாரங்களிலிருந்தும் பெறப்பட்ட இந்த பின்னூட்டங்களை பயிற்றுவிப்பாளரால் ஒருங்கிணைக்க வேண்டும் பின்னூட்டத்தின் ஒவ்வொரு உறுப்புகளையும் பயிற்றுவிப்பாளர் ஏற்கலாம் அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் விடலாம் சில நேரங்களில் ஒரு கருத்து உண்மையில் செல்லுபடியாகும் பின்னூட்டமாக இருக்காது இது பயிற்றுவிப்பாளர் ஒப்புக்கொள்ளாத படி இருக்கலாம் இது மிகவும் சாத்தியம் ஆனால் முழு கருத்தையும் நாம் கவனிக்க வேண்டும்பின்னூட்டத்தில் ஏற்கத் தகாத சில அம்சங்கள் இருந்தால் அது ஏன் ஏற்கத் தகாத வகையில் உள்ளது என்று நமது கருத்துக்களை பதிவிடலாம் ஆனால் பின்னூட்டத்தை நாம் திறந்த மனதுடன் அறிவுறுத்தலை மேம்படுத்தும் நோக்கத்துடனும் பார்க்க வேண்டும் சில நேரங்களில் பின்னூட்டம் மாணவர்களின் கண்ணோட்டத்தில் தெளிவற்றதாக இருக்கலாம் பயிற்றுவிப்பாளர் அதை அர்த்தமுள்ளதாக மொழிபெயர்க்க வேண்டியிருக்கும் நாங்கள் அதை இன்னும் தெளிவுபடுத்துகிறோம் மற்றும் அதை மேலும் பயன்படுத்தக்கூடிய வகையில் குறிப்பிடுகிறோம் எனவே சில கருத்து பயிற்றுவிப்பாளருக்கு அர்த்தமுள்ள மொழியில் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் நம்மிடம் உள்ள ஒருங்கிணைந்த தரவுகள் தேவைப்பட்டால் மறுபரிசீலனை செய்த பிறகு நான்கு வகைகளாக வகைப்படுத்தலாம் முதல் வகை எது சரியாக அமைந்தது என்பதைக் குறித்த காம்ப்ளிமென்ட் ஆக இருக்கலாம் பாடத்திட்டத்தில் எந்த விஷயங்கள் சரியாக இருந்தன பின்னர் அறிவுறுத்தலை மேம்படுத்த பரிந்துரைகள் ஆசிரியர் மாணவர் தொடர்புகள் அறிவுறுத்தல் உண்மையில் வகுப்பறையில் எவ்வாறு நடந்தது மாணவர்களின் நல்வாழ்வு குறித்த அக்கறை மாணவர்களின் நல்ல கற்றல் சரியான அளவிலான சவால்களை வழங்குதல் மாணவர்கள் கேள்விகளைக் கேட்க ஊக்குவித்தல் ஆகியவை பொதுவாக வகுப்பறையின் போது அதிக தொடர்பு கொள்ள அனுமதிக்கிறது மாணவர்களுக்கு ஆதரவான அணுகுமுறை பிற நடவடிக்கைகளுக்கு ஆதரவான அணுகுமுறை மாணவர்கள் இவை அனைத்தும் ஆசிரியர் மாணவர் தொடர்புகளின் கீழ் வருகின்றன இவை தொடர்பான கருத்து அம்சங்களை குறிப்பிடலாம் உரையாற்ற முடியாத விஷயங்கள் மற்றும் அதற்கான காரணங்கள் சில முறை பின்னூட்டம் குறைபாடுகளை குறிக்கலாம் ஆனால் பலவகைக் காரணங்கள் அதை நிவர்த்தி செய்வதற்கான வழிமுறை இல்லாமல் இருக்கலாம் எடுத்துக்காட்டாக ஒரு அடுக்கு2 நிறுவனத்தில் சிலபஸ் குறித்த சில பிரச்சினைகள் இருந்தால் பாடத்திட்டத்தின் பின்னர் பயிற்றுவிப்பாளருக்கு தீர்வு காண உடனடி வழி இருக்காது நிர்வாக தொழில்நுட்ப வேறு பல காரணங்கள் காரணமாக இப்போது பயிற்றுவிப்பாளருக்கு அந்த சிக்கல்களை தீர்க்க முடியாமல் போகலாம் உரையாற்ற முடியாத விஷயங்கள் மற்றும் அதற்கான காரணம் ஏன் நம்மால் முடியவில்லை என்பவற்றைக் குறித்துக் கொள்ளலாம் பின்னூட்ட கருத்து மூலம் எழுப்பப்பட்டன அந்த பிரச்சனையை இப்பொழுது தீர்க்க முடியாவிட்டாலும் கரத்திலிருந்து வருங்காலத்தில் ஒருவேளை அதற்கான தீர்வை காணலாம் அத்தகைய சுருக்கம் பயிற்றுவிப்பாளரை முன்னேற்று கிறது மற்றும் அதன் மூலம் மாணவர்களின் கற்றல் தரத்தை முன்னேற்று கிறது ஒவ்வொரு பாடநெறியின் முடிவிலும் பயிற்றுவிப்பாளர் இத்தகைய கருத்து சுருக்கத்துடன் நிறைவு செய்வது அவசியம் இவை மாணவர் கற்றலின் தரத்தையும் மேம்படுத்துவதற்கான வழிமுறையாகவும் பயிற்றுவிப்பாளர் வளர்ச்சிக்கும் மதிப்புமிக்க பதிவுகளாக மாறும் இது பாடத்திட்டத்தின் முடிவில் எடுக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான இறுதி செயல்பாடு ஆகும் பயிற்சி நீங்கள் கற்பித்த பாடநெறி தொடர்பாக உங்களுக்கு நீங்களே பரிந்துரைகளை வழங்குங்கள் பயிற்சியின் முடிவை story com இல் பகிர்ந்தமைக்கு நன்றி இப்போது இது தொகுதி 2 இன் கடைசி பகுதியை நிறைவு செய்கிறது எனவே தொகுதி 2 தொகுதி 2 ஐ விரைவாக மறுபரிசீலனை செய்வோம் ஃபிங்கின் மாதிரியை அடிப்படையாகக் கொண்ட கற்பித்தல் கூறுகளைக் கண்டோம் அதில் நான்கு அம்சங்கள் உள்ளன பொருள் பற்றிய அறிவு பாடத்தின் வடிவமைப்பு இவை இரண்டும் பாடநெறியின் தொடக்கத்தில் நடக்கும் பாடநெறி தொடங்கியதும்ஆசிரியர் மாணவர் தொடர்பு மற்றும் பாடநெறி மேலாண்மை ஆகிய இரண்டு அம்சங்கள் உள்ளன எனவே இந்த நான்கு அம்சங்களும் கற்பித்தல் முறையில் முக்கிய அம்சங்கள் இவற்றை வடிவமைப்பது குறித்த தகவல்கள் இந்த பகுதியில் காணலாம் நாம் கண்ட பாடநெறி வடிவமைப்பு பாடத்திட்டத்தில் குறிக்கோள்களை குறிப்பிடுகிறது " பாடநெறியின் முடிவில் மாணவர்களிடம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மாணவர்களிடம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்பதோடு ஒத்துப் போகின்ற வகையில் மதிப்பீடுகள் வடிவமைத்தல் பாடத்திட்டத்தில் குறிக்கோள்களை அடையும் விதத்தில் மதிப்பீடுகளை திட்டமிட வேண்டும் ஒவ்வொரு பாடத்திலும் இவை மூன்று முக்கிய அம்சங்களாகும் மாணவர்களிடம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இத்திட்டத்தின் குறிக்கோள் என்ன மாணவர்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்புகளை மூர்த்தி செய்கிறார்கள் என்பதை எப்படி அறிந்து கொள்வது இவை மதிப்பீடுகள் ஆகும் அவர்கள் செய்ய எதிர்பார்க்கப்படுவதைச் செய்ய நாம் எவ்வாறு உதவுவது எந்த வகையான அறிவுறுத்தலைத் திட்டமிடுவது மதிப்பீடுகள் உள்ளிட்ட அறிவுறுத்தல்கள் இது மாணவர்களை குறிக்கோள்களை அடைய உதவுகிறது எனவே அறிவுறுத்தல் மதிப்பீடு மற்றும் சி ஓக்கள் இவை மூன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருந்தால் கற்றல் தரம் பொதுவாக சிறப்பாக இருக்கும் நாம் பாடநெறி வடிவமைப்பில் இந்த சிக்கல்கள் வீட்டையும் அனைத்தையும் பார்க்க வேண்டும் ஆசிரிய உறுப்பினர்களில் பெரும்பாலோர் அவர்கள் மாணவர்களாக அனுபவித்த செயல்முறைகளைப் பின்பற்றுகிறார்கள் ஒரு முறையான செயல்பாடாக பாடநெறி வடிவமைப்பு அநேகமாக பல ஆசிரியர்களால் செய்யப்படவில்லை சில ஆசிரியர்கள் முறையான மாதிரியைப் பயன்படுத்தி படிப்புகளை வடிவமைக்கிறார்கள் ஆனால் பொதுவாக பல நிறுவனங்களில் நடைமுறையில் அவ்வாறு இருக்காது பாடநெறி வடிவமைப்பு ஆசிரியர்கள் தங்கள் பாட வேளையிலே அடிக்கடி எதிர்கொள்ளும் சிக்கல்களைத் தீர்ப்பதற்கும் கற்றல் தரம் கணிசமாக மேம்படுத்துவதற்கும் மிகப்பெரிய ஆற்றலைக் கொண்டுள்ளது நாங்கள் ADDIE மாதிரியைப் பார்த்தோம் பல அறிவுறுத்தல் அமைப்பு வடிவமைப்பு மாதிரிகள் உள்ளன நாங்கள் மாதிரிகளில் ஒன்றைப் பார்த்தோம் ADDIE ADDIE என்பது பகுப்பாய்வு வடிவமைப்பு அபிவிருத்தி நடைமுறைப்படுத்துதல் மற்றும் மதிப்பீடு செய்தல் என்பதின் ஆங்கில மொழிபெயர்ப்பில் சுருக்கமாகும் இது ஒரு கற்றலின் வளர்ச்சிக்கான ஒரு செயல்முறையாகும் ஒரு குறிப்பிட்ட பொறியியல் படிப்பு என்றல்ல ஆனால் எந்தவொரு கற்றல் முறைக்கும் இது பொருந்தும் விளைவு அடிப்படையிலான கற்றலை உருவாக்குவதற்கு ADDIE கருத்து பயன்படுத்தப்படலாம் ADDIE 1975 முதல் செயலில் உள்ளது பல செயல்பாட்டு அம்சங்களை உள்ளடக்கியதாகும் கற்றலுக்கான தூண்டுதலான அணுகுமுறைகள் கொண்ட ஒரு கட்டமைப்பாக உருவாகியுள்ளது இது மிகவும் நெகிழ்வானது சிலர் நினைப்பதைப் போலன்றி ADDIE ஒவ்வொரு கட்டத்திலும் பின்னூட்டங்களைக் கொண்டுள்ளது ஒவ்வொரு கட்டத்திற்கும் பிறகு வெளியீடுகள் மதிப்பாய்வு செய்யப்படுகின்றன தேவைப்பட்டால் மறுபரிசீலனை நடவடிக்கைகள் செய்யப்படுகின்றன முடிவில் ஒரு சுருக்கமான மதிப்பீட்டு கட்டம் உள்ளது எனவே ADDIE மாதிரி நேரியல் நீர்வீழ்ச்சி போன்ற மாதிரி அல்ல இது பல நிலைகளில் பின்னூட்டங்களைக் கொண்ட ஒரு மாதிரி மிகவும் நெகிழ்வான மற்றும் இது கற்றல் வடிவமைப்பதற்கான ஒரு நல்ல அணுகுமுறையை எளிதாக்கும் ஒரு கட்டமைப்பாக உருவாகியுள்ளது இது நாம் பயன்படுத்திய ஐ டி மாதிரி ADDIE மாதிரி பகுப்பாய்வு வடிவமைப்பு அபிவிருத்தி செயல்படுத்த மற்றும் மதிப்பீடு ஆகியவற்றை உள்ளடக்கியது ஒவ்வொரு கட்டத்திலும் பின்னூட்டங்கள் இருப்பதை நாம் பார்க்க முடியும் ஒவ்வொரு கட்டத்திற்கு பிறகு மதிப்பீடு உள்ளது பின்னர் இறுதியாக ஒரு கட்டத்தை மதிப்பிடுவது குறித்த ஒரு சுருக்கம் உள்ளது பகுப்பாய்வு கட்டம் முதன்மையாக இது ஆனால் இத்திட்டத்தை பற்றிய ஒரு மேலோட்டமான கண்ணோட்டத்தைக் கொண்டுள்ளது நாம் பாடத்திட்டத்தை தற்போதைய சூழ்நிலைக்கு பொருத்தமாக இருக்கவேண்டும் நாம் கான்செப்ட் மேப்பை உருவாக்கலாம் இது பாடத்திட்டத்தின் வடிவமைப்பை குறித்து பார்க்கும்போது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கான்செப்ட் மேப்பை உருவாக்குவதற்கு பல கருவிகள் கருவிகள் உள்ளன இதன் மூலம் எளிமையாக அதை உருவாக்கலாம் திறந்த மூல கருவிகள் பாடநெறி முடிவுகள் இது மிக முக்கியமான செயல்பாடு பாடநெறி முடிவுகள் தெளிவாக பாடநெறியின் முடிவில் மாணவர் என்ன செய்ய முடியும் என்பதைக் குறிக்கின்றன நாங்கள் பாடநெறி முடிவுகளை எழுதுவதற்கு சாத்தியமான வகைபிரிப்புகளில் மிகவும் பிரபலமான ஒன்றைப் பார்த்தோம் "திருத்தப்பட்ட ப்ளூமின் வகைபிரித்தல்" "ப்ளூம் ஆண்டர்சன் வின்சென்டி வகைபிரித்தல்" CO களைச் செம்மைப்படுத்தவும் பகுப்பாய்வு கட்டத்தின் முடிவுகளை பரிசீலனை செய்வதற்கும் ஒவ்வொரு CO களுக்கும் உரிய மாதிரி மதிப்பீடு கருவிகள் உதவுகின்றன சில சமயங்களில் இந்த நடவடிக்கைகள் மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் மாதிரி மதிப்பீட்டு உருப்படிகளை நாம் உருவாக்க முயற்சிக்கும்போது சில சமயங்களில் CO ஐ மறுபரிசீலனை செய்ய வேண்டியதை காண்கிறோம் CO ஒவ்வொன்றிற்கும் மாதிரி மதிப்பீட்டு உருப்படிகளை நாம் எழுத வேண்டும் வகைபிரித்தல் அட்டவணையில் பாடநெறி முடிவுகளைக் கண்டறிதல் அறிவாற்றல் செயல்முறை அறிவு வகை இவற்றின் அடிப்படையில் வகைபிரித்தல் அட்டவணையில் CO ஐக் கண்டறியவும் இது பின்னர் மதிப்பீட்டு கருவிகளை உருவாக்கும்போது ஒவ்வொரு மதிப்பீட்டு உருப்படியையும் வகைபிரித்தல் அட்டவணை வைக்க மற்றும் மதிப்பீடு CO களுடன் சீரமைக்கப்பட்டிருப்பதைக் உறுதிசெய்ய நமக்கு உதவுகிறது அறிவுறுத்தல் நடவடிக்கைகள் வகைபிரித்தல் அட்டவணையில் வைக்கப் படும்போதும் CO களில் மதிப்பீட்டு பொருட்கள் மற்றும் அறிவுறுத்தல் நடவடிக்கைகள் நல்ல சீரமைப்பு இருக்கும்போதும் கற்றல் சிறப்பாக இருக்கும் வகைபிரித்தல் அட்டவணையில் பாடநெறி முடிவுகளைக் கண்டறிதல் PO PSO களுக்கு நிச்சயமாக மேப்பிங் தயாரித்தல் நிரல் முடிவுகள் மற்றும் நிரலுக்கான குறிப்பிட்ட முடிவுகள் ஆகியவற்றை தயாரித்தல் மற்றும் குறைந்த வலிமை 1 அல்லது மிதமான வலிமை 2 அல்லது அதிக வலிமை 3 மட்டங்களில் இந்த மேப்பிங்கின் வலிமை வகைப்படுத்துதல் முக்கியமாகும் இறுதியாக PO PSO வலிமை மேட்ரிக்ஸுக்கு செல்லவும் பின்னர் தேவைப்படும்போது ஒவ்வொரு CO ஐ திறன்களாக விரிவாக்கம் செய்யலாம் சில நேரங்களில் CO இயற்கையில் மிகவும் சிக்கலானதாக இருக்கலாம் ஒவ்வொரு CO ஐ 4 அல்லது 5 திறன்களாக தேவைக்கேற்ப பிரிப்பது மூலம் நல்ல அறிவுறுத்தல் மற்றும் நல்ல மதிப்பீடு ஆகியவற்றை திட்டமிட உதவியாக இருக்கும் வடிவமைப்பு கட்டம் மதிப்பீட்டின் மிக முக்கியமான அம்சம் உண்மையில் மதிப்பீடு என்ன மதிப்பீடு என்றால் என்ன நாங்கள் அதைப் பார்த்தோம் தொழில்நுட்பத்தின் தன்மை மற்றும் மதிப்பீட்டில் அதன் பங்கைப் பார்த்தோம் தொழில்நுட்பம் வடிவமைக்கப்பட்ட செயல்படுத்தப்பட்ட முறையைப் பொறுத்து மதிப்பீட்டில் மிகவும் வலுவான தாக்கத்தை கொண்டுள்ளது மதிப்பீட்டில் தொழில்நுட்பத்தின் இயல்பு மற்றும் பங்குCO அடைதல் கான இலக்கை அமைத்தல் மிக முக்கியமான அம்சங்கள் எந்தவொரு செய்முறையும் இல்லை CO அடைவதற்கான இலக்குகளை நிர்ணயிக்கும் வழி மற்றும் நியாயமானவை நிறுவனம் முதல் நிறுவனம் வரை மாறுபடும் நிறுவனத்தின் கடந்தகால அனுபவம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் சிஓக்கள் யதார்த்தமானதாக இருக்க வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் மிகக் குறைவான இலக்குகளை அமைக்க முடியாது குறிப்பிட்ட அளவு குழு சிந்தனை மற்றும் கடந்த கால அனுபவத்தின் அடிப்படையில் இலக்குகளை கவனமாக நிர்ணயிக்க வேண்டும் ஏனெனில் ஒரு முறை நாம் இலக்கை நிர்ணயித பின்பு அந்த இலக்கு நிலைகளை எங்களால் அடைய முடியவில்லை என்றால் அந்த இலக்கு அளவைக் குறைப்பது ஊக்குவிக்கப்படாத ஒரு செயலாக இருக்க வேண்டும் நாம் ஆரம்பத்தில் இலக்குகளை மிகவும் கவனமாக அமைக்க வேண்டும் இது வடிவமைப்பு கட்டத்தின் செயல்பாடு மதிப்பீட்டு திட்டத்தை நாம் தீர்மானிக்க வேண்டும் இது மிக முக்கியமான செயல்பாடு பெரும்பாலும் பயிற்றுனர்கள் மதிப்பீட்டுத் திட்டத்தை தீர்மானிக்கத் தவறும் போது அவை CO களை உள்ளடக்கும் வகையில் போதுமானதாக இல்லாத அல்லது அவற்றின் அட்டவணையின் அடிப்படையில் போதுமானதாக மதிப்பீட்டு கருவிகளை உருவாக்கும் பொதுவாக சரியான திட்டமிடல் இல்லாவிட்டால் மதிப்பீட்டின் தரம் பாதிக்கப்படுகிறது மதிப்பீட்டுத் திட்டத்தில் அந்த செமஸ்டரில் இருக்க வேண்டிய அனைத்து மதிப்பீட்டு கருவிகளும் இருக்க வேண்டும் எத்தனை உள் சோதனைகள் அவை எப்போது நிறைவேற்றப்பட வேண்டும் ஒவ்வொரு சோதனையினாலும் மறைக்கப்ப நிறைவேற்றப்பட வேண்டிய CO கள் எவை எந்த அறிவாற்றல் மட்டத்தில் மதிப்பீடு தொடர்புடைய சிஓக்கள் இருக்க வேண்டும் எத்தனை வினாடி வினாக்கள் இருக்க வேண்டும் எந்த CO க்கள் உரையாற்றப்பட வேண்டும் எந்த அறிவாற்றல் மட்டங்களில் பணிகள் ஏதேனும் சிந்திக்கப்படும் பிற நடவடிக்கைகள் அவை அனைத்தும் முன்னதாகவே திட்டமிடப்பட வேண்டும் எனவே எத்தனை எந்த நேரங்களில் சிஓக்கள் எவை நிறைவேற்றப்பட வேண்டும் எத்தனை மதிப்பெண்களுக்கு என்ன அறிவாற்றல் நிலைகள் இவை அனைத்தும் முன் திட்டமிடப்பட வேண்டும் இது மிகவும் கடினமான செயல்பாடாக தெரியலாம் ஆனால் இது மிகவும் உதவியாக இருக்கும் அது முடிந்ததும் அடுத்தடுத்த செயலாக்கங்களில் நிச்சயமாக இது ஒரு சுமையாக இருக்காது இது பின்னூட்டத்தின் அடிப்படையில் சில சரிப்படுத்தும் வேலையாகத்தான் இருக்கும் இது அடுக்கு ஒரு நிறுவனம் என்றால் செமஸ்டர் முடிவு தேர்வு க்கான மதிப்பீட்டுத் திட்டம் நம்மிடம் இருக்க வேண்டும் மீண்டும் செமஸ்டர் இறுதி தேர்வுக்கு பல வடிவங்கள் உள்ளன பின்பற்றப்படும் முறையைப் பொறுத்து ஒருவர் செமஸ்டர் இறுதி தேர்வையும் திட்டமிட வேண்டும் எனவே சிஓக்கள் எவ்வாறு விநியோகிக்கப்பட வேண்டும் மதிப்பெண்கள் எவ்வாறு விநியோகிக்கப்பட வேண்டும் அறிவாற்றல் நிலைகள் எவ்வாறு கவனிக்கப்பட வேண்டும் இந்த விஷயங்கள் அனைத்தும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் இது வடிவமைப்பு கட்டத்தில் மிகவும் முக்கியமான செயலாகும் அதைச் செய்தபின் திட்டத்தின் படி உண்மையான மதிப்பீட்டு கருவிகளும் வடிவமைக்கப்பட வேண்டும் தர மதிப்பீட்டை நாம் பெற இது முன் செய்யப்பட வேண்டும் எனவே மதிப்பீட்டு கருவிகளை திட்டத்தின்படி வடிவமைக்க வேண்டியது அவசியம் உள் சோதனை ஆவணங்கள் வினாடி வினா ஆவணங்கள் பணி நியமனங்கள் மற்றும் அடுக்கு ஒரு நிறுவனம் செமஸ்டர் இறுதி தேர்வுகள் கூட இதில் அடங்கலாம் நாம் உருவாக்க வேண்டியிருக்கும் ஏனெனில் செமஸ்டர் இறுதி தேர்வு உண்மையில் எப்படி இருக்கிறது என்பதைப் பொறுத்து மூன்று அல்லது நான்கு மதிப்பீட்டு கருவிகள் கிடைக்க வேண்டும் தேர்வு கட்டுப்பாட்டாளர் எதையாவது ஒன்றை தேர்ந்தெடுக்கலாம் இவை அனைத்தும் செய்யப்பட வேண்டும் சரியான முறையில் குறிக்கப்பட்ட உருப்படிகளுடன் ஒரு நல்ல உருப்படி வங்கி இருந்தால் மதிப்பீட்டு கருவியின் இந்த உருவாக்கம் எளிமையாகிறது பாடநெறி முடிவுகள் அறிவாற்றல் நிலைகள் அறிவு பிரிவுகள் சிரம நிலைகள் எடுக்கப்பட்ட தோராயமான நேரம் மற்றும் அதற்கான மாதிரி பதில்கள் போன்றவை இவற்றுள் அடங்கும் நியாயமான அளவு உருப்படி வங்கி இருந்தால் பின்னர் தேவைப்படும்போது ஒரு மதிப்பீட்டு கருவியை வடிவமைப்பது ஒப்பீட்டளவில் எளிமையானது உருப்படி வங்கியின் அமைப்பு என்னவாக இருக்கும் இந்த உருப்படியை எவ்வாறு உருவாக்குவது என்ன நன்மைகள் சவால்கள் என்ன ஆகியவற்றைக் குறித்து நாங்கள் விவாதித்தோம் வழக்கமாக வடிவமைப்பு கட்டத்தின் வெளியீடு மீண்டும் ஒரு வடிவ மதிப்பீடு மூலம் செல்ல வேண்டும் இந்த நடவடிக்கைகள் அனைத்தையும் நாங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் மேம்பாட்டு கட்டம் முதன்மையாக நாங்கள் விநியோக தொழில்நுட்பங்களைப் பார்க்கிறோம் முந்தைய நாட்களுடன் ஒப்பிடும்போது இன்று பெரிய தேர்வுகள் உள்ளன முந்தைய நாட்களில் வழக்கமான சுண்ணாம்பு மற்றும் பலகை அணுகுமுறை மட்டுமே இருந்தது தற்போது ஸ்மார்ட் போர்டு எலக்ட்ரானிக் போர்டுகள் உள்ளன கற்றல் மேலாண்மை அமைப்புகள் பல்வேறு வகையான தொழில்நுட்பங்கள் உள்ளன தேர்ந்தெடுக்கப்பட்ட தொழில்நுட்பம் அறிவுறுத்தல் பொருள் மற்றும் கற்றல் பொருள் ஆகியவற்றை வடிவமைப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறது அறிவுறுத்தல் வடிவமைப்பை மிகவும் சுருக்கமாக பார்த்தோம் அடுத்த தொகுதி முதன்மையாக அறிவுறுத்தலில் உள்ளது ஆனால் இங்கே நாம் அறிவுறுத்தல் வடிவமைப்பை பற்றி சுருக்கமாகப் பார்த்தோம் பின்னர் அறிவுறுத்தல் பொருளின் வளர்ச்சி அடையாளம் காணல் தேர்வு கற்றல் பொருள் தயாரித்தல் இவைதான் வளர்ச்சி கட்டம் பகுதியில் நாம் கவனித்த பிரச்சினைகள் வெளியீடு ஒரு வகையான உருவாக்கும் மதிப்பீட்டைக் கடந்து செல்ல வேண்டும் தேவைப்படும் நடவடிக்கைகள் மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் நாங்கள் செயல்படுத்தும் கட்டத்திற்கு வந்தபோது இந்த விஷயங்கள் அனைத்தும் உண்மையில் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகிறது இது பல அம்சங்களைக் கொண்டுள்ளது பல கூறுகள் பாடத்திட்டங்கள் சாத்தியமான பல்வேறு உருப்படிகள் வளங்களைத் திட்டமிடுதல் மாணவர்களின் செயல்திறன் குறித்து பயிற்றுவிப்பாளரின் கருத்து உந்துதல் முன்நிபந்தனை அறிவு இவை அனைத்தும் மிகவும் முக்கியமானது ஏனெனில் அது உண்மையில் அறிவுறுத்தல் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதைப் பொறுத்தது மாணவர்களின் செயல்திறன் குறித்து பயிற்றுவிப்பாளரின் கருத்து முன்நிபந்தனை அறிவு முயற்சி இவை அனைத்தும் வருகின்றன உண்மையான அறிவுறுத்தல் அட்டவணை அறிவுறுத்தல் பற்றிய அவதானிப்புகள் நாம் இப்போது குறிப்பிட்டது போல ஒவ்வொரு அறிவுறுத்தல் அலகுக்கும் பிறகு அறிவுறுத்தல் பிரிவு எவ்வாறு சென்றது என்பது பற்றிய அவதானிப்புகள் போன்ற சில பதிவுகளை வைத்திருக்க வேண்டும் விட பயிற்றுவிப்பாளரால் கூடுதல் அமர்வுகள் நடத்தப்பட்டது என்றால் அவை ஏன் தேவைப்பட்டன கூடுதல் அமர்வு எடுத்த தலைப்புகள் அது அனைத்தையும் பதிவு செய்யலாம் பின்னர் மதிப்பீட்டு கருவிகள் பயிற்சிக்குப் பின்னர் பின்னர் மாணவர்களுக்கு பின்னூட்டம் ஆகிய வெற்றியை பதிவு செய்யலாம் ஒவ்வொரு உள் சோதனைக்குப் பிறகு ஒவ்வொரு வினாடி வினாவுக்குப் பிறகு இது மிகவும் முக்கியமானது பணிகள் மதிப்பீடு செய்யப்படுகின்றன மாணவர்களுக்கு பின்னூட்டம் வழங்கப்பட வேண்டும் இந்த மதிப்பீடுகள் இயற்கையில் சுருக்கமானவை என்றாலும் மாணவர்களுக்கான கருத்து தரமான கற்றலை ஊக்குவிக்க மிகவும் முக்கியமானது ஒவ்வொரு பயிற்சிக்கும் பிறகு மாணவர்களுக்கு வழங்கப்படும் கருத்து மதிப்பீடு மதிப்பீட்டு கருவிகள் மற்றும் மாணவர்களின் செயல்திறன் பற்றிய அவதானிப்புகள் மதிப்பீட்டு கருவியின் தரம் மற்றும் பின்னர் மாணவர்களின் செயல்திறன் நிலை என்ன மாணவர்களின் செயல்திறன் எதிர்பார்ப்புகளுக்கு கீழே உள்ளது என்பதைக் குறிக்கும் குறிப்பிட்ட கருத்துக்கள் இருந்தனவா அதாவது மாணவர்களின் புரிதலுக்கு அல்லது மாணவர்களின் திறன்கள் ஆகியவற்றுக்கான தடைகள் அந்த சிக்கல்கள் என்ன அவை அனைத்தும் பதிவு செய்யப்பட வேண்டும் மதிப்பீட்டு கருவிகள் மற்றும் மாணவர்களின் செயல்திறன் பற்றிய அவதானிப்புகள் குறிப்பாக சில பகுதிகளில் மாணவர்களின் செயல்திறன் குறைவாக இருந்தால் அவற்றை நாம் குறித்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அடுத்த முறை பாடநெறி வழங்கப்படும் நேரம் சிறந்த கற்றலை மேம்படுத்த பயிற்றுவிப்பாளர் ஏதாவது செய்ய வேண்டும் மாணவர்களின் செயல்திறனை கவனமாக ஆராய்வது மிகவும் முக்கியம் அவதானிப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன அமர்வின் போது மாணவர்களின் கருத்துக்களில் இடைநிலை ஆய்வுகள் அல்லது முறைசாரா ஆய்வுகள் மூலம் அந்த தரவு சேகரிக்கப்படுகிறது அதுவும் பதிவு செய்யப்பட வேண்டும் அது மிக முக்கியமானது இதுபோன்ற மாணவர்களிடமிருந்து சரியான மற்றும் பயனுள்ள கருத்துக்களைப் பெறுவதற்கான இடைநிலைக் கணக்கெடுப்புகளை நடத்துவதற்கான வழிகள் உள்ளன மாணவர்களைக் கண்காணிக்க வேண்டும் இவை அனைத்தும் செயல்படுத்துதல் கட்டத்தில் செயல்படுத்தும் பொதுவான நடவடிக்கைகள் மதிப்பீட்டு கட்டம் ஒவ்வொரு கட்டத்திற்கும் பின்னர் "மதிப்பீடு" நடக்கிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இது சுருக்கமானது மற்றும் இது ADDIE இன் இறுதி கட்டமாகும் இது அடிப்படையில் மீண்டும் பாடநெறி எவ்வாறு செயல்படுத்தப்பட்டது அதற்கான சுருக்கமான மதிப்பீட்டை நோக்கி பல செயல்பாடுகளைக் கொண்டுள்ளது CO களின் நேரடி மற்றும் மறைமுக அடையலைக் கணக்கிடுவதற்கான எக்ஸிட் சர்வேக்கள் உள்ளனர் CO அடைதல் அல்லது மேம்படுத்துவதில் உள்ள இடைவெளியைக் குறைக்க நடவடிக்கைகளை முன்மொழிகிறது வடிவமைப்பு கட்டத்தின் போது இலக்குகளை நிர்ணயித்து உண்மையான அடைலை கணக்கிட்டுள்ளோம் அடைந்த நிலை இலக்கு மட்டத்தை விட குறைவாக இருந்தால் நாங்கள் முன்னேற்றம் பொறித்த திட்டமிட வேண்டும் அடையப்பட்ட நிலை இலக்கு மட்டத்தை விட அதிகமாக இருந்தால் இலக்கை மேல்நோக்கி திருத்தம் செய்யலாம் உயர்ந்த இலக்கை நிர்ணயிக்கலாம் அல்லது அதே இலக்கு நிலை தக்க வைத்துக் கொள்ளலாம் அடுத்த முறை இந்த சாதனையை மீண்டும் செய்ய முடியுமா என்று பார்க்கலாம் ஆனால் தேவைப்பட்டால் முன்னேற்றம் தொடர்பாக நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதையும் அல்லது இலக்கு அளவை நாங்கள் அடைந்திருந்தால் இலக்கைத் திருத்துதல் போன்றவற்றையும் பதிவு செய்ய வேண்டும் இது மிகவும் முக்கியமான செயல்பாடு பாடநெறி முடிவுகளை அடைவதன் மூலம் பி ஓக்கள் மற்றும் பி ஓக்கள் அடையப்படுகின்றன எனவே பிஓக்கள் மற்றும் பிஎஸ்ஓக்களின் அடையலைக் சி எஸ் அடையலைக் கணக்கிட்ட பிறகு கணக்கிட வேண்டும் பின்னர் சுருக்கமான அவதானிப்புகள் சகாக்களின் கருத்து ஏதேனும் இருந்தால் முன்னேற்றத்திற்கான பரிந்துரைகள் இவை அனைத்தும் சேகரிக்கப்படுகின்றன நாங்கள் எக்ஸிட் சர்வே கணக்கெடுப்பின் விவரங்களையும் பார்த்தோம் பரவலாக எக்ஸிட் சர்வேகணக்கெடுப்பு இயல்பு அப்படியே உள்ளது ஆனால் படிப்புகளாக உள்ளதா ஆய்வக படிப்புகளாக உள்ளதா ஆய்வக படிப்புகளின் கூறுகளாக உள்ளதா தேர்ந்தெடுக்கப்பட்ட படிப்புகள் ஆக உள்ளதா மினி திட்டங்கள் அல்லது பெரிய திட்டங்கள் ஆக எவ்வாறு உள்ளது என்பதைப் பொருத்து வேறுபடும் எனவே முக்கிய படிப்புகளில் எக்ஸிட் சர்வே கணக்கெடுப்பு குறித்து பொதுவாக பார்த்தோம் ஆய்வகங்கள் கோர் படிப்புகளின் கூறுகள் மற்றும் சுயாதீன ஆய்வகம் படிப்புகள் பின்னர் தேர்ந்தெடுக்கப்பட்ட படிப்புகள் பின்னர் மினி மற்றும் பெரிய திட்டங்கள் இரண்டிற்கும் இவற்றுக்கான எக்ஸிட் சர்வே கணக்கெடுப்புகள் வடிவமைக்கலாம் பின்னர் இறுதி கட்டமாக பின்னூட்டங்களை செயலாக்குதல் மற்றும் சுருக்கமான கருத்துக்களை பதிவு செய்வதும் அடுத்த முறை வழங்கப்படும் போதுபாடத்திட்டத்தை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகளை குறித்த கொள்வதும் இவற்றைக் கவனித்தோம் ஆனால் இது மீண்டும் ஒரு மதிப்பீட்டு மதிப்பீட்டைக் கடந்து செல்ல வேண்டும் என்பதை நினைவில் கொள்க இந்த கட்டத்தில் அந்த ஆவணங்கள் மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் எடுத்துக்காட்டாக எக்ஸிட் சர்வே கணக்கெடுப்புகளின் வடிவமைப்பு அல்லது வழி மறைமுக அடைய மதிப்புகள் கணக்கிடப்படும் முறை இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் அது மதிப்பீட்டு கட்டத்தின் செயல்முறையை நிறைவு செய்யும் சுருக்கமாக ADDIE மற்றும் பாடநெறி வடிவமைப்பைப் பார்த்தால் ADDIE இன் துணை செயல்முறைகள் உள்ள அறிவுறுத்தல் சூழ்நிலைக்கு சரிசெய்யப்படும் ADDIE மிகவும் நெகிழ்வானது மற்றும் தொகுதி 2 துணை செயல்முறைகளின் ஒரு தொகுப்பை வழங்கியது ஆனால் இந்த செயல்முறைகளுக்கு இறுதி எதுவும் இல்லை குறிப்பிட்ட சூழலுக்கு ஏற்றவாறு மாற்றப்படலாம் ஒரு ஆசிரியர் ADDIE இன் கட்டமைப்பில் முதல் முறையாக ஒரு பாடத்திட்டத்தை வடிவமைக்கும்போது அதைக் கடினமாக காணலாம் பல செயல்முறை தேவைப்படும் எனக் கருதலாம் ஆனால் ஆரம்ப வடிவமைப்பிற்குப் பிறகு ஆசிரியர் நிச்சயமாக வடிவமைப்பின் முழு செயல்முறையையும் மிகவும் எளிமையானதாகவும் பயன் அளிப்பதாகும் காணலாம் இது மிகவும் திருப்திகரமான ஒரு அறிவுறுத்தல் மற்றும் இது சிறந்த மாணவர் கற்றலுக்கு வழிவகுக்கும் எனவே ஆரம்ப வடிவமைப்பிற்குப் பிறகு ஆசிரியர் நிச்சயமாக முழு செயல்முறையையும் ஒரு எளிமையான செயல்பாடாக வந்தார் முறையான பாடநெறி வடிவமைப்பு கற்றல் தரத்தை மேம்படுத்துகிறது மேலும் NBA விளைவுகளை சிறப்பாக அடைய வழிவகுக்கும் பாடநெறி குறிக்கோள்கள் மற்றும் புரோகிரம் குறிக்கோள்கள் ஆகியவற்றை சிறந்த முறையில் அடைய உதவும் இதனால் இது சிறந்த கற்றல் மற்றும் NBA குறிக்கோள்களை சிறந்த முறையில் நிறைவேற்றவும் உதவுகிறது மற்றும் அத்தகைய ஒரு முறையான செயல்முறையைப் பின்பற்றுவது மிகவும் உதவியாக இருக்கும் தொகுதி 3 அறிவுறுத்தலுடன் தொடர்புடையது அறிவுறுத்தலின் அம்சங்களைப் பார்க்கிறோம் அறிவுறுத்தல் என்றால் என்ன அறிவுறுத்தல் கூறுகள் என்ன அத்தகைய அறிவுறுத்தல் கோட்பாட்டு தளங்கள் எவை அத்தகைய அறிவுறுத்தல் அணுகுமுறைகள் வெவ்வேறு அறிவுறுத்தல் அணுகுமுறைகள் அதில் மிகவும் பரந்த அளவில் அந்த தொகுதியில் அறிவுறுத்தலுடன் அக்கறை கொள்வோம் நன்றி தொகுதி 2 மற்றும் நாங்கள் முடிவுக்கு வருகிறோம்